செயல்சார் செலவினங்களும் அதன் மேலாண்மையும் 1 மாணவர்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் செலவுசார் கணக்கீட்டு முறைக்கு ஓர் அறிமுகம் கொடுத்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த விரிவுரையில் காண்போம் சென்ற பதிவின் தொடர்ச்சியாக மேலும் முறைப்படி எவ்வாறு நாம் இந்த செயல்சார்ந்த செலவினங்களும் கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்துவது பற்றி விரிவாக காண்போம் செலவுகள் நிர்வாகம் எவ்வாறு இருக்க வேண்டும் செலவுகளை எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும் இந்த முறையை அமல்படுத்த வேண்டும் போன்ற விஷயங்களை இந்த தொகுப்பில் காண்போம் செலவின நிர்வாகமுறை என்றால் என்ன செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காக நிர்வாகம் பல முடிவுகளை எடுக்கின்ற போது அதற்கு தேவையான உபகரணங்களையும் முறைகளையும் தொகுத்து பார்ப்பதே காஸ்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் எனப்படும் பொருளின் அடக்க விலையை கண்டுபிடிப்பது ஆரம்பித்து எவ்வாறு விற்பனை விலை போடப்படுகிறது என்பது வரை நிர்வாக முடிவுகளை நிர்வாகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது மாறா செலவுகள் மற்றும் மாறும் செலவுகள் எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றது என்பது போன்ற கேள்விகளுக்கு இப்பாடம் விடையளிக்கும் செலவீனங்களை ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக பார்ப்பதையே நாம் செலவின நிர்வாகமுறை என்று கூறுகிறோம் அடக்கவிலை கணக்கு முறைஎன்பது என்ன இது எவ்வாறு செலவின நிர்வாகமுறைக்கு பங்களிப்பு கொடுக்கின்றது என்பது பற்றியும் காண்போம் அடக்கவிலை கணக்கு முறை என்பது கணக்குப்பதிவியலில் ஒரு அங்கமாகும் நான் கூறியது போல மேலாண்மை கணக்கியல் என்பது 2 பாடங்களின்தொகுப்பாக பார்க்கும்போது தெளிவாக புரிந்துகொள்ள முடியும் ஒன்று செலவு சார்ந்த கணக்யியல் மற்றொன்று நிதி சார்ந்த கணக்கியல் காஸ்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் முறை என்பது காஸ்ட் ஆக்கவுண்டிங் முறையிலிருந்து பல நுட்பங்களை வாங்கி அதனுடைய அடிப்படையில் காஸ்ட் ஷீட் செலவுதாள் மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டாண்டர்டு காஸ்டிங் மற்றும் செயல்சார் இடுசெலவு கணக்கியல் ஆகியவற்றோடு தொடர்புடையது நிதிநிலை கணக்குப்பதிவியலோடு சம்பந்தப்படவில்லை என்று நாம் கூறவில்லை ஐந்தொகை இருப்பு நிலை அறிக்கை வரவு அறிக்கை செலவு அறிக்கை இவற்றின் மூலமாக அடக்கச் செலவு பட்டியல் தயாரிக்கப்பட்டு பொருளுக்கான விலையை நிர்ணயம் செய்ய முடியும் வரவு செலவு திட்ட அறிக்கையின் மூலமாக மூலதனச் செலவுகளை கணக்கிட்டு பொருளுக்கான அடக்கவிலை கணக்கிடப்படுகிறது இந்த அடக்கவிலையோடு லாபம் கூட்டப்பட்டு விற்பனை விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது எதிர்காலத்திற்கான உருவாக்கப்பட்ட வரவு செலவுத் திட்ட அறிக்கையில் முன்கணிப்பாக செய்யப்பட்ட எதிர்காலத்தின் உறுதியற்ற நிலை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஐந்தொகை இருப்பு நிலை அறிக்கை தயார் செய்வது தெரியவில்லை என்றாலோ வரவு அறிக்கை அல்லது கேஷ் பட்ஜெட் தயார் செய்வது தெரியவில்லை என்றாலும் மேலாண்மை கணக்கியல் கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த முடியாது எனவே நிதிநிலை கணக்குப்பதிவியல் கண்டிப்பாக மூன்றாவது பாடத்திட்டமாக இதற்கு அவசியமானதாக கருதப்படுகிறது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பது நிர்வாகம் முடிவு எடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை பெற்று தரக்கூடியதாக அமைந்துள்ளது கச்சா பொருளை வாங்குவது என்றாலும் உற்பத்தியான பொருளை விற்பது என்றாலும் உற்பத்திக்கான செலவை கணக்கிடுவது என்றாலும் விற்பனை விலையை நிர்ணயம் செய்வது என்றாலும் நமக்கு மேலாண்மை கணக்கியல் உதவுகிறது கணக்குப்பதிவியலின் இரண்டு பிரிவுகளையும் சார்ந்துள்ளது 1 நிதிநிலைக் கணக்குப்பதிவியல் 2 அடக்க செலவுகள் கணக்கியல் கணக்கியலில்பல பிரான்சஸ் உள்ளன ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கக்கூடிய புலங்களிலிருந்து நாம் தகவல்களைத் திரட்டி நிர்வாகத்தினுடைய முடிவெடுப்பதற்காக பயன்படுத்தகூடிய நுட்பங்களையும் உள்ளடக்கியது இந்த செலவு கணக்கியல் நிதுநிலை கணக்கிலிருந்து ஆரம்பித்து இதுவரை உள்ள பல குறைகளையும் ஒன்று சேர்ந்து நாம் இந்த நுட்த்திற்குள்இறங்குவோம் நிதிநிலை கணக்கியல் கோட்பாடுகளைப் பயன்படுத்தி நாம் லாப நட்ட கணக்கையும் அடக்க செலவுகள் பட்டியலையும் தயாரிப்போம் சில நேரங்களில் ஐந்தொகை லாப நட்டக் கணக்கையும் கையாளுகின்றனர் எனவே நாம் செலவுகளை மாற்றுகின்ற பொழுது யூனிட்க்கான செலவுகளும் மாறுகிறது இது தொடர்ச்சியாக மொத்த உற்பத்தி செலவு வருமான அறிக்கை வரவு செலவு எதிர்பார்ப்பு கணக்கு ஆகியவற்றையும் பாதிக்கின்றது எனவே நிர்வாக கணக்கியலில் நிதி கணக்கியல் செலவு கணக்கியல் இரண்டும் ஒன்றோடொன்று பொருந்தி செயல்படுகின்ற நுட்பமாகப் பார்க்க வேண்டும் கணக்கியல் கோட்பாட்டினுடைய ஒரு பகுதியான செலவின கணக்கியல் நிறுவனத்தின் உடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆகின்ற செலவுகளை மதிப்பீடு செய்து நிர்வாக ரீதியான முடிவெடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை அளித்துக் கொண்டிருக்கிறது வரவு அறிக்கை தயாரிப்பதற்கும் செலவு சம்பந்தமான தகவல்கள் தேவைப்படுகின்றன பொருள் செலவு ஆட் செலவு ஓவர்ஹெட் செலவு ஆகிய செலவுகளை நாம் கணக்கிடாவிட்டால் பொருளுக்கான செலவை கணக்கிட முடியாது செலவு கணக்கியல் முறையை நாம் பார்ப்போமேயானால் மேலே காட்டியவாறு அது பல நிலைகளை கடந்து வேலை செய்கிறது செலவு குவிப்பு என்பது செலவினங்களை கணக்கெடுத்து வகைப்படுத்துவதாகும் பொருட்செலவு மற்றும் ஆட் செலவு ஆகியவை பொதுவாக முன்னிலைப்படுத்த படும் ஆனால் இந்த மொத்த உற்பத்தி செலவிற்கான இன்னும் பிற காரணிகளையும் கண்டுபிடித்து சேர்க்க வேண்டிய நிலைமை உள்ளது செலவு குவியலுக்கான வெவ்வேறு அங்கங்களையும் உட்கூறுகளையும் கண்டுபிடித்து மொத்த உற்பத்திக்கான செலவுகளை அடைவதற்கான பல்வேறு வழிகளை முழுமையாக தெரிந்து பின்பு பங்கீடு செய்ய வேண்டும் மூன்று முக்கியமான செலவினங்கள் 1பொருட்செலவு 2 ஆட்செலவு 3 செயலமைப்புச் செலவு உதாரணமாக நாம் நான்கு A B C and D பொருட்களை உற்பத்தி செய்வதாக எடுத்துக்கொண்டால் இந்த மூன்று செலவுகளையும் நான்கு பொருட்களுக்கு எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் உற்பத்தி நிறுவனத்தில் வேலை செய்கின்ற அனைத்து வேலைகளையும் கணக்கிலெடுத்துக் கொண்டு இந்த நான்கு பொருட்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை கண்டுபிடித்து அந்தப் பொருளுக்காக பங்கீடு செய்ய வேண்டியது அவசியம் செலவுகளை குவியலாக எடுத்து பின்பு பொருட்செலவு ஆட்செலவு நிர்வாகச் செலவு என்று பிரித்துப் பார்ப்பது பொதுவாகப் பயன்படுத்தக்கூடிய செலவின கணக்கிடும் முறையில் ஒன்றாகும் பொருள் வாரியாக இச்செலவுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பங்கப்படுகின்றன துறைவாரியாக இந்த மூன்று செலவுகளையும் பொருட்செலவு ஆட்செலவு நிர்வாகச் செலவு நான்கு பொருள்களுக்காக A B C and D எவ்வாறு பிரித்து அளிக்கப்படுகின்றன என்பதை நாம் தெளிவாக காண வேண்டும் மூன்று நிலைகளில் ஒன்று துறைவாரியான இரண்டு செயல் வாரியான மற்றும் மூன்று பொருள் வாரியான அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியிருக்கும் பல்வேறு துறைகளில் வாங்குதல் சேகரித்தில் உற்பத்தி செய்தல் சந்தையிடுதல் பல்வேறு செயல்பாடுகள் இந்த நான்கு பொருட்களுக்கும் நடந்துகொண்டிருக்கும் கச்சா பொருளாக உள்ளே நுழைந்து சந்தையிடுகை வரை இருக்கின்ற செயல்கள் அனைத்தும் இந்த மூன்று அடுக்கு நிலைகளில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒவ்வொரு துறையும் அவர்கள் செய்கின்ற செயல்களை எவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் பங்கீடு செய்ய வேண்டும் என்று கணக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் செலவு பங்கீடு நடைபெறும் ஒவ்வொரு துறையும் அவரவர்கள் செய்யகூடிய பொருள் வாரியான செயல்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ர்வு செய்து கொடுத்து சரியாக செய்ய வேண்டும் நாம் நிறுவனத்தினுடைய செலவுக்குவிப்பினை பொருட்செலவு ஆட் செலவு மற்றும் நிர்வாகச் செலவுகள் என்கின்ற அடிப்படையில்பார்க்கின்றோம் பின்பு இச்செலவுகளை துறைவாரியாக பின்பு செயல்பாடுகள் சார்புடையது வாரியாக பிரிக்கின்றோம் உதாரணமாக ஒரு பெரிய இரும்பு தட்டினை எழுத்து சிறு சிறு பகுதிகளாக வெட்டி எடுத்து அதில் தேவைப்படக்கூடிய இயந்திர செயல்பாடுகளை செய்து இறுதியில் சந்தையிடுகின்ற பொருளாக மாற்றுகிறோம் என்று எடுத்துக் கொள்வோம் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்கின்றது இறுதியில் உள்ள சீராக்கம் செய்கின்ற துறையானது விதவிதமான மெருகுஊட்டுகின்றது என்று எடுத்துக்கொள்வோம் வெவ்வேறு வடிவங்கள் மாறுபட்ட மெருகூட்டுதல்கள் என மாற்றங்களில் அதிகமாக உள்ள ஒரு பொருளில் இந்த செலவுகளை பங்கீடு செய்வது என்பது சற்று கடினமான வேலை நாம் மேஜை அலமாரியிகள் செய்வதாக எடுத்துக்கொள்வோம் ஆரம்ப நிலைகளில் இது சாதாரண கணக்கீடு போன்ற தோற்றமளிக்கும் செயல்சார் கணக்கீட்டு முறையையும் ஒத்திருக்கும் ஆனால் இறுதியில் மாறாச்செலவுகளை நாம் பிரித்தளிக்கும் பொழுது இம்முறையில் மாற்றம் வரும் அடுத்தபடியாக செலவினங்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நாம் வளங்களை விட்டுக் கொடுக்கின்றோம் அல்லது செலவழிக்கிறோம் என்றால் அதுவே செலவு என எடுத்துக் கொள்ளப்படும் பணம் ஒரு வளமாக கருதலாம் பொருளாக மாறுகிறது நேரத்தையும் ஒரு வளமாக கருதலாம் இது பொருளுக்கு வடிவத்தை மாற்றி கொடுக்கிறது ஆக பணம் பொருளாக மாறியது பொருள் சந்தையிடுகின்ற பொருளாக மாறுகிறது ஒன்றை தியாகம் செய்து இன்னொன்றை பெருகிறோம் இறுதியாக உற்பத்தி செய்யப்பட்ட விளை பொருளை தியாகம் செய்து பணம் பெருகிறோம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வளங்களை நாம் செலவழிக்கின்றன பொழுது இவ்வாறு மாற்றத்தை உருவாக்க முடிகிறது உற்பத்தி செய்கின்றன நிறுவனத்தின் தாரக மந்திரமே இந்த தொடர் மாற்ற நிகழ்வுகள்தான் எனவே இந்த உருமாற்ற நிகழ்வில் வளங்கள் செலவழிக்கப் பட்டு நமக்கு ஒரு பொருள்கள் தந்தை இடுகைக்கு தயாராக கிடைக்கின்றது இந்த செயல்களின் தொடர்ச்சி செலவுகளை கூட்டுகிறது அதற்காக நாம் பணத்தை செலவழிப்போம் பொருளுக்காகவோ அல்லது சேவையைக்காகவோ நாம் பணத்தைச் செலவழிக்க வேண்டியிருக்கும் இச்செலவளிப்பு அடிக்கடி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் நிதிநிலைமை கரைந்து கொண்டே இருக்கும் எனவே செலவை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக செய்யக்கூடிய முயற்சிகளில் இதுவும் ஒன்று ஏன் செலவீனங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் நாம் செலவினங்களை ஏன் கட்டுப்பாடு செய்ய வேண்டும் இதற்காக பிரத்தியேகமான முறையில் ஏதாவது உண்டா நாம் இந்த நான்கு பொருட்களை உற்பத்தி சந்தையிடுகைக்கு செய்து வளங்களை செலவு செய்தாகிவிட்டது எனவே நாம் நம்முடைய கணக்கியல் கோட்பாடுகளை சரியாக பயன்படுத்தி செலவினங்களை பதிவு செய்தால் மட்டுமே மீண்டும் பணமாக பெறுவதற்கு வழி பிறக்கும் இந்த நான்கு பொருட்களுக்காகக்கூடிய செலவீனங்களை தனித்தனியாக எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை காண்போம் வளங்களை செலவுசெய்து 4 பொருட்களை உற்பத்தி செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய மொத்த செலவுகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்ற கேள்விக்கு விடை காண்போம் நேரடி செலவுகள் என்றால் என்ன நம்முடைய உற்பத்திக்கான வளங்களை நாம் தியாகம் செய்கின்றபோது ஏற்படக்கூடியவை எல்லாவற்றையும் செலவினங்கள் என குறிப்பிட விரும்புகிறோம் இவைகளை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும் முதல் பகுதியை நேரடிச்செலவுகள் என்றும் இரண்டாவது பகுதியை மறைமுக செலவுகள் என்றும் கூறுவர் நேரடி செலவுகளை மாறும் செலவுகள் எனவும் மறைமுக செலவுகளை மாறாத செலவும் என்று சொல்லலாம் நேரடி செலவுகளை நாம் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அதற்கே உரிய தனிப்பட்ட அடிப்படையில்தெளிவாகவும் பொருளாதார ரீதியாக சாத்தியமான வகையிலும் கண்டுபிடிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நேரடியாக செலவு செய்யக்கூடிய வளங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் உதாரணமாக மரத்தாலான தாயக்கட்டை செய்யவேண்டுமென்றால் நாம் நேரடியாக மரம் மற்றும் ஆணி போன்ற கச்சாப் பொருட்களை வாங்க வேண்டியிருக்கும் இவைகளை வாங்குவதற்கு நாம் பணத்தை பொருட்களை செலவு செய்ய வேண்டி இருக்கும் ஆக நாம் பணம் என்கின்ற வளத்தை செலவு செய்தால் மட்டுமே தாயக்கட்டை உருவாக்கவேண்டிய கச்சா பொருளை வாங்க முடியும் நாம் பத்து பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற அடிப்படையில் மரங்களையும் ஆணிகளையும் வாங்க வேண்டியிருக்கும் நேரடியாக தயாரிக்கக்கூடிய பொருளோடு சம்பந்தப்பட்ட செலவுகளை நாம் நேரடிச்செலவுகள் என்று சொல்கின்றோம் இவைகள் சமவிகித விழுக்காட்டில் அமைந்துள்ளதை நாம் புரிந்துகொள்ள முடிகிறது ஒரு பொருளுக்கு ஆகின்ற செலவை பத்து மடங்காக ஆகும்போது 10 பொருட்களுக்காக உற்பத்தி செலவு ஆகும் ஆனால் அந்த செலவின வகைகளை நாம் நேரடி செலவுகள் என்று சொல்லலாம் இன்னொரு செலவினத்தை நாம் மறைமுக செலவினங்கள் என்று கூறுவோம் உதாரணம் குடிநீரை பதனிடக்கூடிய ஒரு தொழிற்சாலை உருவாக்கம் செய்வதற்கு ஒரு மில்லியன் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து விட்டோம் இந்த தொழில்கூடத்தின் மூலமாக நாம் ஆயிரம் லிட்டர் நீரை உருவாக்கினாலும் அல்லது பத்தாயிரம் லிட்டர் நீரை உருவாக்கினாலும் இந்த செலவில் மாற்றங்கள் இல்லாமல் இருப்பதை யோசிப்போமாக தொழிலகத்தின் ஆக்கத்திறன் தொகை அடிப்படையில் ஆரம்ப செலவாக இது அமைந்துள்ளதே தவிர உற்பத்தி செலவில் நேரடி பகுதியாக அமையாது இந்த செலவானது உற்பத்தியை பொருத்து மாறாமல் நிலையாக இருக்கின்றது உதாரணமாக பத்து லட்ச ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட இந்த தொழில்கூடத்தின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் என்று எடுத்துக் கொண்டோமானால் இந்த தொழில்கூடத்தைப் பயன்படுத்தி ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் எடுத்தாக ஈட்ட வேண்டும் ஆயிரம் அலகுகளுக்கு பதிலாக பத்தாயிரம் அலகுகள் நாம் உற்பத்தி செய்கின்றோம் என்றால் தலா ஒவ்வொரு அலகுக்கும் ஆகக்கூடிய செலவு மாறும் எனவே மறைமுக செலவு என்பது உற்பத்தியின் கொள்ளளவில் அடிப்படையில் அமைவது கிடையாது எந்தெந்த செலவுகள் நேரடி பொருட்படுத்தி செலவில் சம்பந்தப்படவில்லையோ அவற்றை நாம் மறைமுக செலவுகள் அல்லது நிலையான செலவுகள் என்று அழைக்கின்றோம் கட்டிடம் கட்டிடத்திற்கு ஏற்படும் தேய்மானம் மின்சாரம் அலுவலக செலவு வாடகை போன்ற செலவின வகைகள் இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் தேய்மானம் நிரந்தர சொத்துக்களின் மதிப்பு மாற்றம் வாடகை போன்றவை உற்பத்தியைப் பொறுத்து மாறுவது கிடையாது உதாரணமாக நமது அலுவலகத்தில் ஆயிரம் அலுவலர்கள் வேலை செய்யக் கூடியதாக இருக்கின்றது ஆனால் நாம் நூறு பேர்களை மட்டும் அமர்த்தியுள்ளோம் என்றால் வாடகை மாறப்போவது கிடையாது இவ்வகையான நிலையான செலவுகளை நாம் சரிவிகிதத்தில் பங்களித்து கொடுக்கமுடியாது நிலைச் அசையா சொத்துக்கள் ஏற்படுத்தியுள்ள செலவுகள் உற்பத்தியோடு நேரடி தொடர்பு கிடையாது ஆனால் ஒவ்வொரு அலகிற்கும் ஆகக்கூடிய செலவுக்கு இது ஆதாரமாக அமைகிறது தொழிற்சாலையின் கட்டுமான செலவிற்கும் உற்பத்தி செய்கின்ற எண்ணிக்கைக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது நேரடி மற்றும் மறைமுக செலவிற்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு வேறுபாட்டினை புரிந்து கொள்ள வேண்டும் செலவுகளை கணக்கிடுகின்ற போது மேலாளர்கள் மறைமுக செலவினங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் எளிதாக கண்டுபிடிக்க கூடிய நேரடி செலவுகளாக எடுத்துக்கொள்வது நம் செலவுகள் மதிப்பீட்டினை பாதிக்கின்றது எனவே ஒரு செலவை மாறாசெலவு என்று எடுத்துக் கொள்வதற்காக தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமா என ஆராய்ந்து பார்க்க வேண்டும் செலவை நாம் பயன்படுத்துகின்ற போது மாறும் செலவு மாறா செலவு என ஆராய்ந்து செயல்பட வேண்டும் செலவீனங்களை கணக்கிடுகின்ற போது உதாரணமாக மின்சார செலவு என்பது நேரடி செலவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது தொழில் கூடத்திற்காக கூடிய மின்சார செலவு உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் அலுவலக மின்சார செலவு மறைமுகமான செலவாகவே இருக்கும் செலவினங்களை இனம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மின்சார செலவு என்பது நேரடி செலவு அல்லது மறைமுகமான செலவு என்று ஒருபோதும் எடுத்துக் கொள்ளக் கூடாது அந்தச் செலவு பொருளின் உற்பத்தியோடு நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்குமேயானால் அதை நேரடி செலவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொண்டால் அதுவே போதுமானது இப்பொழுது நாம் உற்பத்திக்கான செலவுகளினுடைய வகைப்பாடுகளை பார்ப்போம் உற்பத்திக்கான செலவுகள் வகைகள் என்னென்ன பொருட்கள் வாங்குவதற்கு ஆகக்கூடிய செலவு பணியாட்கள் கொடுக்கக்கூடிய சம்பள செலவு நிர்வாக ரீதியாக ஆகக்கூடிய மற்ற செலவுகள் தொழிற்சாலை தொழிலாளர்கள் மற்றும் அலுவலக அலுவலர்கள் என்கின்ற ஒரு பாகுபாட்டினை உன்னிப்பாகப் பார்த்தால் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நிரந்தர பணியாளர்களுக்கும் தொழிற் கூடத்தில் வேலை பார்க்கக் கூடிய ஒப்பந்த தொழிலாளர் களுக்கும் செலவின கணக்கு முறையின் நோக்கத்தோடு பார்க்கையில் ஓர் வித்தியாசம் புலப்படும் இதேபோன்று மின்சார செலவையும் நாம் உன்னிப்பாகப் பார்க்கவேண்டும் நம்முடைய செலவு கணக்கியல் கோட்பாட்டின் நோக்கத்தோடு பாக்கையில் இது நேரடி அல்லது மறைமுக செலவா என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நேரடிப் பொருள் செலவு நேரடி ஆட்செலவு நேரடி நிர்வாகச் செலவு மற்றும் மறைமுக உற்பத்தி செலவு என நான்கு பிரிவுகளாக செலவுகளை வகைப்படுத்த பிரிக்க முடியும் முதல் மூன்றும் நேரடி செலவுகளாக எடுத்துக் கொள்ள முடியும் இவைகளை பிரைம் காஸ்ட் என்று கூட கூறலாம் அலுவலக நிர்வாக செலவுகள் அலுவல் நிர்வாக செலவுகள் விற்பனை நிர்வாக செலவுகள் அங்காடியில் நிர்வாகச் செலவுகள் இவை அனைத்தும் மாறுகின்ற மற்றும் மாறாத செலவினங்களாக கருதவேண்டும் எனவே உற்பத்தியோடு மாறுகின்ற செலவினப்பகுதிகளை நேரடி செலவுகள் ஆகவும் மாறாசெலவினங்களை மறைமுக செலவுகள் என்றும் குறிப்பிடலாம் சங்க் காஸ்ட் என்பது என்னவென்றால் செலவு நடந்துவிட்டது அப்படி நடந்து விட்ட செலவுகளை செய்கின்ற உற்பத்தியின் மூலமாகத்தான் ஈடுகட்ட முடியும் உற்பத்தி தளவாடம் வாங்கிய பிற்பாடு அதைப் பயன்படுத்தி நாம் பத்து அலகுகள் செய்கின்றோமோ 20 அலகுகள் செய்கின்றோமோ அல்லது கணக்கிலடங்கா எண்ணிக்கை செய்கின்றோமோ என்று பாராமல் அந்த இயந்திரம் வாங்குவதற்கான செலவை நாம் சன்ங் காஸ்ட் என்று சொல்லலாம் நாம் இந்கசூழலில் அந்த இயந்திரத்தை அதிக எண்ணிக்கையில் உருவாக்குவதற்கு பயன்படுத்தினால் ஒவ்வொரு அலகிற்கு உண்டான உற்பத்தி விலையை குறைக்க முடியும் உற்பத்தி குறையும் மேயானால் நம்முடைய பொருளின் விலை கூடும் பொருளோடு நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ள கச்சா பொருட்களை நாம் நேரடி பொருட்கள் என்று கூறலாம் அவைகளை எளிதில் இறுதிநிலை பொருட்களில் கண்டுபிடிக்கவும் முடியும் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படக்கூடிய நேரடி ஆட்செலவினை அதற்கே உரிய வழியிலும் குறிப்பிடத்தக்க முறையிலும் எளிதில் கண்டுபிடிக்கக் கூடியதாக இருக்கும் நடைமுறை சாத்திய கூறுகளோடு இவ்வகையான செலவினங்களை பொருளோடு ஒப்பிட்டுப் பார்க்க முடியும் மேலும் மறைமுகமான உற்பத்தி செலவுகளையும் தொழிற் கூடத்தின் நிர்வாக செலவுகளையும் எளிதாக பொருளோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு பார்க்க இயலாது இவைகளை கண்டுபிடிப்பதும் கணக்கிடுவதும் பொருளாதாரரீதியாக சாத்தியக்கூறு கொண்டவைகள் அல்ல உதாரணமாக நமது தொழிற்கூடத்தில் 100 தொழிலாளர்கள் 4 பொருட்களை ஒரு லட்சம் எண்ணிக்கையில் ஒரு மாதத்தில் தயார் செய்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம் இச்சூழலில் எந்தெந்த ஆட்செலவு எந்தெந்த பொருட்களுக்கு என்று கணக்கிடுவது கடினமான காரியம் செலவு என்பதை கண்டுபிடிப்பது என்பது முடியக் கூடியது தான் என்றாலும் அது கடினமானது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஏனெனில் நான்கு வகையான பேனாக்களை ஆயிரம் எண்ணிக்கையில் செய்கின்றோம் என்று எடுத்துக்கொண்டால் அலுவலகப் பணியாளர்களின் என்னென்ன பொருள்களுக்காக எவ்வளவு நேரம் வேலை செய்தார்கள் என்பதை துல்லியமாக கணக்கிட இயலாது எந்தெந்த வளங்களை நாம் நேரடியாக கண்டுபிடிக்க முடியவில்லையோ அவைகளுக்கான செலவினங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறான சூழ்நிலையில் செயலாளர் கணக்கியல் கோட்பாட்டினை பயன்படுத்தும்பொழுது செலவின பயன்பாடு உபயோகமானதாக மாறும் பொருட்களுக்கான அடக்கவிலை என்பது அந்தப் பொருளோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட உள்ள எல்லா செலவினங்களின் உடைய மொத்தத்தை குறிக்கும் பொருள் என்று குறிப்பிடும்போது அது வாங்கப்பட்டு இருக்கலாம் அல்லது உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கலாம் வாங்கப்பட்ட பொருளாக இருக்கின்ற போது வாங்குவதற்கான செலவு போக பொருளை கையிருப்பு வைத்திருப்பதற்காக கூடிய செலவு மற்றும் பாதுகாப்பு செலவும் ஆகியவையும் இதில் அடங்கும் அதிககாலம் நம்மிடம் இருக்குமேயானால் அதற்கான செலவும் கூடும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் மறைமுக செலவின் மற்றுமொரு அம்சமானது காலம் சார்புடையது செலவுகள் உதாரணமாக நம்முடைய கட்டிடத்திற்கு வாடகை மாதம் ஒருமுறை கொடுக்க வேண்டுமென்றால் இது காலம் சார்புடைய செலவுகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் செலவானது நாம் செய்யக்கூடிய உற்பத்தியைப் பொருத்து மாறப்போவது கிடையாது ஆயிரம் அல்லது ஒரு லட்சம் அலகுகள் செய்தாலும் மாத வாடகை மாறாது நாம் ஒரு தொழிற்சாலையை ஒரு மில்லியன் ரூபாய்க்கு வாங்கியுள்ளோம் 10 ஆண்டுகளுக்கு பயன்படப் போகிறது என்பதை எடுத்துக்கொண்டால் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்று கால செலவாக எடுத்துக் கொள்ளவேண்டும் இந்த பத்து ஆண்டிற்கான ஒரு நேரச்செலவு எடுத்துக்கொண்டு அதற்கான தேய்மானம் 10 விழுக்காடு என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டொன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நாம் நிரந்தர செலவாக செய்கின்றோம் இந்த செலவானது நேரடியாக பொருளின் உடைய விலையில் கூறிக்கொள்ளும் எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் இது மாறுவது கிடையாது இதுபோன்ற செலவுகளை நாம் காலச் செலவு என்று எடுத்துக் கொள்வோமாக காப்பீடு தேய்மானம் மற்றும் சம்பள செலவுகளை சில்லறை வணிக நிறுவனங்கள் காலச் செலவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதே செலவினங்களை உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்திக்கான அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறுவனங்களினுடைய வகைபாட்டை பொருத்து செலவை எவ்வாறு நாம் வகைப்படுத்த வேண்டும் என்று கவனத்தில் கொள்ள வேண்டும் உற்பத்தி செய்கின்ற ஸ்தாபனங்களுக்கு காப்பீடு சம்பளம் மற்றும் தேய்மான செலவுகள் போக மற்றுமொரு செலவினம் உள்ளது உற்பத்தியான பொருளை சந்தைக்கு அனுப்புகின்ற போது அதற்கான தற்காலிக டிரன்சிட் இன்சுரன்ஸ் செலவும் வரும் இவ்வகையான செலவுகளை நேரடி செலவு என்று கருதாமல் காலச்செலவு என்று கருதவேண்டும் இவ்விருவகை நிறுவனங்களுக்கும் காலச்செலவு தொகுதிக்கு வரக்கூடிய செலவுகளை நாம் பார்த்தோம் உற்பத்தி செலவு கணக்கிடும் பட்டியலின் முன்பகுதியில் வரக்கூடிய செலவுகளை நாம் முக்கிய செலவுகள் என்று கூறுகிறோம் நிர்வாக செலவானது பெரும்பாலும் மாறாமல் இருக்கும் எனவே இதையும் நாம் காலச்செலவு என்று கருதலாம் அலுவலகத்திற்கு செலுத்தவேண்டிய வாடகை அலுவலர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அலுவலக உபகரணங்களுக்கான தேய்மானம் கட்டிடம் சொந்தமாக இருந்தது அதற்கு ஏற்படக்கூடிய தேய்மானம் இவை அனைத்தும் உற்பத்தியை பொருத்து மாறாது இவை பயன்படுத்தப்பட்டாலும் பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் காலத்திற்கேற்ப இந்தசெலவு நடந்துகொண்டுதான் இருக்கும் இந்த விஷயங்களை உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் நிதி அறிக்கைகளை எடுத்துக் கொண்டு அதில் வரக்கூடிய இரண்டு வித்தியாசமான நிதி அறிக்கைகளை பார்ப்போம் நிதி கணக்கியல் சம்பந்தமான பொதுஅறிவு உங்களுக்கு இருக்கும் என நான் எடுத்துக் கொள்கிறேன் இந்த கணக்கியலின் கோட்பாடுகள் செலவுசார் கணக்கியல் உடைய கோட்பாடுகளில் இருந்து சற்று மாறுபட்டது இவ்விரு கணக்கியல் கோட்பாடுகளினுடைய அடிப்படை வித்தியாசங்களை கீழ்கண்டவாறு புரிந்தது கொள்வோமாக இவ்விரண்டு பாடத்திட்டத்தின் சாராம்சங்களும் நமக்கு உதவும் உதாரணமாக வர்த்தக நிறுவனம் அல்லது வணிக ஸ்தாபனத்தை எடுத்துக் கொண்டோமானால் இவ்விரு பாடத்திட்டத்திற்கு உண்டான முக்கியத்துவத்தை தெளிவாக புரிந்துகொள்ள முடியும் ஆயத்த ஆடை வாங்கி விற்கின்ற நிறுவனமாக இருக்கின்றன போது உற்பத்தி செலவு என்பது என்ன நாம் எதையும் உற்பத்தி செய்யவில்லை எனவே உற்பத்தி செலவு இல்லை என்று கூறமுடியாது இவ்வகை நிறுவனங்களுக்கும் வருமான அறிக்கை மற்றும் செலவு அறிக்கையை தயார் பண்ண வேண்டிய சூழல் வரும் சந்தையிடுவதற்கு தயார் நிலையில் உள்ள ஒரு பொருளை நாம் விற்பதற்காக வாங்கி வந்துள்ளோம் என்றால் அப்பொருளை வாங்கிய விலையை உற்பத்தி செலவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது அவ்வாறு வாங்கிய பொருட்களை சரக்கு இருப்பு வைத்து மற்ற செலவுகளை செய்து விற்பனை செய்து முடிந்த பிற்பாடுதான் நாம் வர்த்தக ஸ்தாபனத்தின் லாப நட்டத்தை பார்க்கவேண்டும் வருமான அறிக்கையில் மேல் பக்கத்தில் விற்பனையை நாம் முதன்மையாக வைத்துஉள்ளோம் கிராஸ் புரோஃபிட் கணக்கிடுவதற்காக நாம் இதிலிருந்து செலவுகளை கழிக்கின்றோம் கிராஸ் புரோஃபிட் கண்டுபிடித்த பிற்பாடு இதிலிருந்து நாம் காலச்செலவுகளை கழித்து எடுத்தோம் என்றால் நமக்கு நிகர லாபம் கிட்டும் மற்ற இயக்கம் இல்லா வருமானங்களை நாம் கூடினோம்என்றால் நமக்கு இயக்க லாபங்களை பெற்றெடுக்க முடியும் எனவே இந்த செலவு கணக்குகளை ஏற்பாடு செய்வதற்கு நமக்கு நிதிசார் கணக்கியல் கோட்பாடுகளையும் செலவுசார் கணக்கியல் கோட்பாடுகளையும் தெரிந்து வைத்திருத்தல் அவசியம் நான் இப்பொழுது ஐந்தொகை இருப்புநிலை கணக்கு விவரங்களை ஒரு தொழிற்சாலை நிறுவனத்திற்காக பார்க்க முயலலாம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்திற்கான வரவு அறிக்கையை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இதற்கு முன்பு நிறுவனத்திற்கான வரவு செலவு அறிக்கையை நாம் கண்டோம் இவ்வகை உற்பத்தி நிறுவனங்களில் மூன்று வகையான சரக்கிருப்பை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அவையாவன வாங்கி வைத்துள்ள சரக்குகள் வேலையில் வைத்துள்ள சரக்குகள் மற்றும் முடிவு பெற்ற சரக்குகள் இவைகள் ஒன்றன்பின் ஒன்றாக கடந்து இறுதி நிலைக்கு தயாராக உள்ள பொருட்களாக மாறுகின்றன விற்கப்பட்ட பொருட்களின் அடக்க விலையை நாம் விற்பனை விலையிலிருந்து நிகர லாபத்தை கழித்தலின் மூலமாக பெற முடியும் நிர்வாக செலவுகள் இயக்கம்மில்லா வருமானங்கள் இவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இவ்விரண்டு வகைகளான தொழில்களுக்கு உண்டான நிதி அறிக்கை தயாரிப்பதற்குண்டான வித்தியாசங்களை நாம் கண்டு கொண்டோம் இவ்வறிக்கையில் இடது கை பக்கம் உள்ள வித்தியாசங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளவும் உற்பத்தி செய்கின்ற நிறுவனமாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த அறிக்கையின் இடதுபுற விவரங்கள் மாறுவதை கற்றுக்கொள்ளுங்கள் வர்த்தக நிறுவனத்தின் இந்த விஷயத்தைப் பொறுத்தவரை சரக்கை வாங்கி வாங்குவதற்கான செலவு நேரடி விளைவாகவும் வாங்கிய பிற்பாடு வரக்கூடிய மறைமுக செலவுகளை நாம் ஒரு அட்டவணையில் போட்டு காண்பிக்க முடியும் பொருளுக்கான வாங்கிய விலையோடு நமக்கு ஏற்படுகின்ற இதர செலவுகளை கூட்டி லாபத்தை வைத்து விற்பனை விலையை அடைய முடிகிறது எனவே நமக்கு இந்த இரண்டு கணக்கியல் கோட்பாடுகள் உடைய அடிப்படைகளை புரிந்து கொண்டிருப்பது அவசியம் என விளக்கப்பட்டுள்ளது ஒன்று நிதி கணக்கியல் மற்றொன்று செலவு கணக்கியல் இவ்விரண்டின் மூலமாக பொருளுக்காகக்கூடிய செலவு பொருளுக்கான விலை நிர்ணயம் லாபம் நட்டத்தினுடைய பரப்புகளில் இவைகளை கணக்கிட இயலும் முன் கூறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நாம் செயல்சார் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய படிப்பிற்கான முன்னேற்பாடுகளை சிறந்த முறையில் செய்துள்ளோம் இந்த விஷயங்களை தெரிந்து முடிந்த பிற்பாடு நாம் செயல்சார் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய நுட்பங்களை மேலும் அடுத்து நிலையிலிருந்து கண்டறிவோம் சந்தேகம் உள்ளவர்கள் மீண்டுமொருமுறை இவ்விரு உரையை கேட்டு படித்து அடுத்த விரிவுரைக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறேன்